இத்தொகுதி 4கின் தலைப்பு பயோரிஆக்டர் இன் செயல்திறனை பாதிக்கும் சாகுபடி அளவுகோல்கள் அதாவது கல்டிவேஷன் பேராமீட்டர்ஸ் இப்போது நம்மிடம் அளக்கவும் கட்டுப்படுத்தவும் நிறைய சாகுபடி அளவுகோல்கள் உள்ளன இதில் சிலவற்றை நாம் பயோரிஆக்டர் இன் அறிமுகத்தில் சுருக்கமாக பார்த்தோம் இந்தத் தொகுதியில் அவை எவ்வாறு பயோரிஆக்டர் இன் செயல்திறனை பாதிக்கும் மற்றும் அவற்றை எவ்வாறு மேம்படுத்தி செயல்திறனை சிறப்பாகஆக்க முடியும் என்பதை பார்க்கலாம் முதல் தொகுதியில் நாம் பயோரிஆக்டர் இன் அறிமுகம் அதன் பொதுவான வகைகள் பொதுவான செயல்முறைகள் சில கிருமி நீக்கும் இயக்கியல் ஸ்டெரிலைசேஷன் கைநடிக்ஸ் மற்றும் டெசிமல் ரெடக்ஷன் டைம் பார்த்தோம் இரண்டாம் தொகுதியில் பயோரிஆக்டர் இன் விளைவுகளைப் பார்த்தோம் இரண்டு முக்கிய விளைவுகளை பார்த்தோம் ஒன்று செல்களின் பயோமாஸ் இரண்டாவதாக செல்களின் உற்பத்திப் பொருள் நேரடியாக செல்கள் செய்தோ அல்லது ஒரு என்சைம் வினை மூலமாகவோ நாம் அவற்றை விவரமாக மாடலிங் செய்வது பற்றியும் மாடலிங் மற்றும் என்சைம்வினையையும்சார்ந்துள்ள கணித வழி அமைப்புகளையும் என்சைம்களின் தடைகள் பயோரிஆக்டர் இன் செல் கன்சன்ட்ரேஷன் சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் ப்ராடக்ட் கன்சன்ட்ரேஷன் போன்ற முக்கிய அளவுகோல்களை அளக்கும் முறைகளையும் பார்த்தோம் மூன்றாவது தொகுதியில் பொதுவான செயல் முறைகளின் ஆய்வுகளை பார்த்தோம் அந்த ஆய்வுகள் பயனுள்ள வடிவமைப்புகள் அமைக்க உபயோகமாக இருக்கும் இந்த நான்காவது தொகுதியில் பயோரிஆக்டர் இன் செயல்திறனை பாதிக்கும் சாகுபடி அளவுகோல்களை பற்றி பார்ப்போம் சாகுபடி அளவுகோல்களை நாம் பயோரிஆக்டர் இன் சூழல் அளவுகோல்கள் என்றும் கூறலாம் பயோரிஆக்டர் ரில் செல்கள்தான் உற்பத்தி செய்யும் உண்மையான தொழிற்சாலைகள் என்று நாம் முன்பே பார்த்தோம் எனவே செல்களின் சூழலை பாதிக்கும் அளவுகோல்கள் அதாவது பயோரிஆக்டர் ரில் உள்ள செல்களின் சூழலை பாதிக்கும் அளவுகோல்கள் சூழல் அளவுகோல்கள் அல்லது சாகுபடி அளவுகோல்கள் நிறைய சாகுபடி அளவுகோல்கள் உள்ளன அதில் பொதுவானவை பார்ப்போம் அவை நான் முன்பு சொன்ன மாதிரி அளக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும் அவற்றில் முதலாவதாக தோன்றுபவை வெப்பநிலை திரவியத்தின் பி எச் செல்களின் வெளிப்புறத்தில் உள்ள திரவியத்தின் பி எச் திரவியத்தின் கலவை அதாவது திரவியத்தில் சேர்க்கப்பட்ட பொருட்கள் இதில் சிலவற்றை நாம் பார்த்துவிட்டோம் நாம் முன்பு பார்த்த வளர்ச்சி விகிதத்திற்கு மேலுள்ள சப்ஸ்டிரேட் கன்சன்ட்ரேஷன் இன் விளைவு இதில் அடங்கும் ஆனால் இதைவிட வளர்ச்சிக்குத் தேவையான திரவியத்தில் உள்ள உட்பொருட்களின் பாதிப்பு உற்பத்திப் பொருளின் உருவாக்கத்தில் உள்ளது திரவியம் மேம்படுத்துதல் பற்றிய கட்டுரைகளும் அதை மையமாகக் கொண்ட ஆராய்ச்சிகளும் ஒரு தனி பாடமாகவே எடுத்துக்கொள்ளலாம் கணிதத்தின் வழியாக மற்றும் பல வழிமுறைகள் கொண்டு திரவியத்தை மேம்படுத்தலாம் நடத்தப்படும் சோதனைகளை குறைந்தபட்சமாக ஆக்கி மேம்படுத்தப்பட்ட திரவிய அளவுகோல்கள் மற்றும் திரவிய கலவை கிடைக்க பிளாங்கெட் பர்மன் வழிமுறை உபயோகித்தல் போன்றவை செய்யலாம் அதையெல்லாம் இந்த அறிமுக சொற்பொழிவில் இப்போது பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு திரவியம் கலவை சூழல் அளவுகோலில் ஒன்று அது பயோரிஆக்டர் இன் உற்பத்தியை பாதிக்கும் என்பதை மனதில் கொள்வோம் காரணம் இதில் பல ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டுவிட்டன காற்றோட்டம் மற்றும் கிளர்ச்சி இவை இரண்டையும் நாம் பொதுவாக ஒன்றாகவே பார்ப்போம் ஆனால் இவை வேறுபட்டவை காற்றோட்டம் என்பது செல்களின் ஆக்சிஜன் தேவைக்காக பயோரிஆக்டர் ரில் காற்று கொடுக்கப்படும் விகிதம் அல்லது ஆக்ஸிஜன் நைட்ரஜன் கலவை கொடுக்கப்படும் விகிதம் கிளர்ச்சி என்பது கிளர்ச்சியை உண்டாக்கி அசைவு கொடுக்கும் விகிதம் கிளர்ச்சியால் செல்களின் விளைச்சலில் என்ன பாதிப்பு இருக்கும் அதை நாம் பார்ப்போம் காற்றோட்டம் கிளர்ச்சி இவை இரண்டும் கரைந்துள்ள ஆக்ஸிஜன் அளவுக்கு அதாவது டிஸ்ஆல்வுடு ஆக்சிஜன் லெவல் க்கு மிக அவசியம் இதை டிஓ என்றும் சுருக்கமாக சொல்லுவோம் இவை இரண்டும் முக்கியமாக உள்ளதன் காரணத்தால் இவை தனி அளவுகோலாக கருதி தனியாகவே அளந்தும் தனித்தனியாகவே காற்றோட்டத்தையும் கிளர்ச்சியையும் தேவைக்கேற்ப மாற்றி கட்டுப்படுத்த படுகின்றன நாம் முதலில் வெப்பநிலையை பார்ப்போம் செல்கள் உகந்த வெப்பநிலையில் சிறப்பாக செயல்படும் என்பதை நாம் அறிவோம் நம்முடைய உடலின் உகந்த வெப்பநிலை என்ன என்பதை எல்லோரும் அறிவீர்கள் அந்த உகந்த நிலையிலிருந்து சில காரணத்தால் மேல்நோக்கி வெப்பநிலை சென்றால் ஜுரம் என்றும் அதை பல வழிகளில் கட்டுப்படுத்தி மறுபடியும் உடல் நன்கு இயங்கச் செய்கிறோம் அதேபோல பலவகையான செல்களும் பலவிதமான உகந்த வெப்பநிலையில் செயல்படும் உதாரணத்திற்கு சில செல்கள் 30 டிகிரி சென்டிகிரேட்இல் சிறப்பாக செயல்படும் நம்முடைய செல்கள் பாலூட்டிகள் செல்கள் அதாவது மேமில்லியன் செல்கள் 37 டிகிரி சென்டிகிரேட்இல் செயல்படும் ஒரு குறுகிய வேறுபாட்டுக்குள் அதாவது 25 லிருந்து 37 டிகிரி சென்டிகிரேட் வரை பெரும்பாலான செல்கள் செயல்படும் இதில் சில மாறுபாடுகள் இருக்கும் அதை நாம் இந்த சொற்பொழிவில் பார்க்க இருக்கிறோம் வளர்ச்சி விகிதம் அதாவது குரோத் ரேட் இன் பாதிப்பை பார்க்கப்போகிறோம் இதில் வெப்பநிலை எவ்வாறு குரோத் ரேட்டை பாதிக்கப் போகிறது என்பதை கூர்ந்து கவனிப்போம் இதில் வேறுபாடுகள் என்பது எவ்வாறு என்றால் குறைந்த வெப்பநிலையில் வளர்ச்சி இருக்காது வெப்பநிலை ஏற ஏற வளர்ச்சி விகிதம் கூடும் பிறகு அதன் அதிகபட்ச நிலையை அடையும் அதன் பிறகு மிக விரைவாக வளர்ச்சியில் சரிவு ஏற்படும் வெப்பநிலை ஏற்றத்தில் ஏற்படும் வளர்ச்சியின் ஏற்ற விகிதம் வளர்ச்சியின் சரிவு விகிதம் விட குறைவே வெப்பநிலை ஏற்றத்தால் ஏற்படும் வளர்ச்சி சரிவு விகிதத்தை எதிர்மறையாக அதாவது நெகட்டிவாக கொண்டால் அது ஒருபுறமாக சரிந்து காணப்படும் குறைந்தபட்ச வெப்பநிலை அதாவது டீமின் என்பது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அதற்கு கீழ் வளர்ச்சி ஏற்படாது அதிகபட்ச வெப்பநிலை அல்லது டி மேக்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை அதற்கு மேல் வளர்ச்சி ஏற்படாது உகந்த வெப்பநிலை அல்லது ஆப்டிமம் டெம்பரேச்சர் டி ஆப்ட் என்பது வளர்ச்சி விகிதம் அதிகபட்சமாக இருக்கும் வெப்பநிலை நாம் வெப்பநிலை மாறுதல்களை கொண்ட வளர்ச்சியைப் பற்றி தீர்வு காண முற்பட்டால் ஒழிய நாம் எப்போதும் உகந்த வெப்ப நிலையில்தான் செயல்பட விரும்புவோம் இதைப் பற்றிய ஆராய்ச்சி நாங்கள் மேற்கொண்டு உள்ளதால் உங்களுக்கு நான் இதை சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு செல்லின் உகந்த வளர்ச்சி ஒரு வெப்ப நிலையிலும் அதே செல்களின் பொருள் உற்பத்தி வேறு வெப்பநிலையிலும் செய்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்படிப்பட்ட வேறுபாட்டை நாங்கள் மோனோ கிளோனல் ஆன்டிபாடிஸ் உற்பத்தி செய்யும் ஹைபிரிட்டோமா செல்களில் பார்த்தோம் அவை உகந்த வளர்ச்சி 37 டிகிரிசென்டிகிரேட்லும் மோனோ கிளோனல் ஆன்டிபாடிஸ் இன் உகந்தஉற்பத்தி 39 டிகிரி சென்டிகிரேட்லும் செய்தன எனவே நேரடியான அணுகுமுறை முதலில் 37 டிகிரியில் வளர்ச்சியை செய்து பிறகு 39 டிகிரியில் உற்பத்தியை செய்வதே இந்த அணுகுமுறை பின்பற்ற முடியும் காரணம் மோனோ கிளோனல் ஆன்டிபாடிஸ் ஒரு இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருள் அதாவது செகண்டரி மெடாபோலைட் அவை வளர்ச்சியின் பிற்கட்டத்தில் உருவாகின்றன எனவே உகந்த வெப்பநிலையில் முதலில் அதிகபட்ச வளர்ச்சியை செய்வோம் இதன் மூலம் நமக்கு அதிகபட்ச செல் கன்சன்ட்ரேஷன் கிடைக்கிறது இதன்பிறகு மோனோ கிளோனல் ஆன்டிபாடிஸ் தயாரிப்பிற்கு வேண்டிய உகந்த வெப்பநிலைக்கு மாற்றினால் நமக்கு அதிகபட்ச செல்களின் வாயிலாக அதிகபட்ச பொருள் தயாரிப்பு கிடைக்கிறது நம்மிடம் இப்போது நிறைய செல்கள் உள்ளது அதாவது உகந்த வெப்பநிலையில் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்ட செல்கள் எனவே மொத்த தயாரிப்பு என்பது ஒரு செல் தயாரிக்கும் அளவை மொத்த செல்களின் எண்ணிக்கையோடு பெருக்குவது எனவே நாம் மொத்த செல்களின் எண்ணிக்கையை ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் அதிகபட்சமாக ஆக்கி இருக்கிறோம் அதாவது நாம் செல் கன்சன்ட்ரேஷன் ஐ அதிகபட்சமாக ஆக்கி இருக்கிறோம் பிறகு வெப்ப நிலையை உயர்த்தி செல்களின் உற்பத்தி விகிதத்தை உயர்த்துகிறோம் எனவே ஒரு பயோரிஆக்டர் இன் ஒட்டுமொத்த உற்பத்தித் திறனை உயர்த்துகிறோம் இப்படிப்பட்ட வெப்பநிலை சார்ந்த அணுகுமுறைகள் மூலம் கிடைக்கும் தகவல் மிகவும் முக்கியமானது இவற்றை பல தொழிற்சாலைகளில் வெப்பநிலை மாற்றும் அணுகுமுறைகளாக செய்துவிட்டார்கள் இப்போது வளர்ச்சிக்குத் தேவையான வெப்பநிலையின் வேறுபாட்டு எல்லைகளை நாம் கணிதத்தின் வாயிலாக Tmax Tmin டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆப் குரோத் என்று சொல்லுவோம் இந்த வெப்பநிலை வேறுபாடு மிக குறுகலாக இருந்தால் அதை துல்லியமான எண்களாக குறிக்க முடியாது அவை சில டிகிரிகள் ஆக பத்திலிருந்து 20 டிகிரி வேறுபாட்டில் இருந்தால் அப்படிப்பட்ட உயிரினத்தை நாம் ஸ்டினோதெர்மல் ஆர்கநிசம் என்று கூறுவோம் அதுவே டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆப் குரோத் மிக அகலமாக விரிந்து இருந்தால் அப்படிப்பட்ட உயிரினத்தை நாம் யூரி தெர்மல் ஆர்கநிசம் என்று கூறுவோம் 53 வெப்பநிலை காரணமாக ஏற்படும் வளர்ச்சி விகித வேறுபாட்டை மறுபடியும் பார்ப்போம் வளர்ச்சிக்கு தேவையான உகந்த வெப்பநிலை 30 டிகிரி சென்டிகிரேட்ஆக நடுத்தரமாக இருந்தால் வளர்ச்சி 15 டிகிரி யில் தொடங்கி அதிகபட்ச நிலை 30 டிகிரி சென்டிகிரேட் அடைந்து பிறகு அதற்கு மேலுள்ள வெப்பநிலையில் வளர்ச்சி குறைய தொடங்கி 40 டிகிரி சென்டிகிரேட்க்கு பிறகு முற்றிலுமாக வளர்ச்சி நின்றுவிடுகிறது உகந்த வெப்பநிலை அதாவது ஆப்டிமம் டெம்பரேச்சர் டி ஆப்ட் 30 டிகிரி சென்டிகிரேட்டை கொண்ட உயிரினத்தை நாம் மீசோஃபைல் என்று கூறுவோம் உகந்த வெப்பநிலை குறைவாக 15 டிகிரி சென்டிகிரேட்அருகே இருந்தால் அதை சைக்ரோஃபைல் என்று கூறுவோம் ஃபைல் என்றால் விருப்பமுள்ள என்று அர்த்தம் எனவே சைக்ரோ குறைந்த வெப்பநிலை விருப்பமுள்ள மிசோ நடுத்தர வெப்பநிலை விருப்பமுள்ள என்று அர்த்தம் இதுவே மிக அதிகமான அதாவது 60 டிகிரி சென்டிகிரேட்வெப்பநிலை விருப்பம் உள்ள உயிரினத்தை தெர்மோஃபைல் என்று கூறுவோம் பொதுவாக தொழிற்சாலைகளில் மீசோஃபைல் உயிரினங்களை உபயோகிப்பார்கள் காரணம் அவைகளின் வெப்பநிலை பராமரிப்பு எளிதாக இருக்கும் நீங்களே அறிவீர்கள் மிகக் குறைந்த வெப்பநிலை பராமரிப்பிற்கும் மிக அதிக வெப்பநிலை பராமரிப்பிற்கும் நிறைய முயற்சி மற்றும் எரிபொருள் தேவை உள்ளது என்று உற்பத்தி செய்யும் பொருள் மிகச் சிறப்பு மிக்க பெரும் பயன் பெறும் தேவை உடையதாக இருந்தால் தான் சைக்ரோஃபைல் மற்றும் தெர்மோஃபைல் உபயோகிப்பார்கள் இல்லையேல் பெரும்பாலும் மீசோஃபைல் உபயோகிப்பார்கள் இப்போது மற்றும் இரு வார்த்தைகளைப் பற்றி வரிசைப்படுத்திக் கொள்வோம் ஆப்லிகேட் மற்றும் ஃபேக்கல்டேடிவு ஆப்லிகேட் என்றால் கண்டிப்பான ஃபேக்கல்டேடிவு என்றால் இளகிய நெகிழ் தன்மை உடைய இவற்றை நாம் வெப்பநிலை சார்ந்து பார்ப்போம் உதாரணத்திற்கு ஆப்லிகேட் தெர்மோஃபைல் அல்லது ஸ்ட்ரிக்ட் தெர்மோஃபைல் ஸ்ட்ரிக்ட் தெர்மோஃபைல் என்றால் அதன் உகந்த உயர் வெப்பநிலையில் மட்டுமே வளரும் சாமானிய அரை வெப்பநிலையிலோ அல்லது அதன் உகந்த வெப்பநிலைக்கு கீழ் உள்ள வெப்பநிலையிலோ வளரவே வளராது இதுவே ஆப்லிகேட் தெர்மோஃபைல் லை குறிக்கும் ஃபேக்கல்டேடிவு தெர்மோஃபைல் அதன் உகந்த வெப்பநிலைக்கு கீழ் உள்ள நிலையில் மற்றும் சாமானிய அறை வெப்பநிலையில் வளரும் ஆனால் அதன் வளர்ச்சி விகிதம் மெதுவாகவே இருக்கும் இப்போது உங்களுக்கு இவை இரண்டின் சூழ்நிலை வேறுபாடு புரிந்திருக்கும் உதாரணத்திற்கு ஏரோப் என்பது ஆக்சிஜன் வேண்டும் உயிரினம் ஆப்லிகேட் ஏரோப் என்றால் ஆக்சிஜன் இருந்தால் தான் வளரும் இல்லை என்றால் வளராது அதுவே ஃபேக்கல்டேடிவு ஏரோப் என்பது ஆக்சிஜன் இருந்தால் நன்றாக வளரும் இல்லை என்றாலும் வளர்ச்சி காட்டும் எனவே இவற்றை வெவ்வேறு சூழலில் உபயோகப்படுத்தலாம் இனி வெப்பநிலையின் தாக்கலை அளவிட கீழ்க்கண்ட இக்குவேஷன் பார்ப்போம் rx kdx இதில் rx என்பது x வால்யூம் மெட்ரிக் ரேட் ஆஃப் செல் குரோத் இதில் நிலையான மற்றும் kd அரிஹிநியஸ் இக்குவேஷன் இல் கொடுக்கப்பட்டவை Aexp KdAexp இதில்Eg என்பது ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் குரோத் 10 20 Kcalmol இதில் Ed என்பது ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் டெத் 60 80 Kcalmol இவை வெப்ப நிலை சார்ந்து உள்ளதை பார்க்கிறோம் வெப்பநிலை சார்ந்து உள்ளதால் Eg தெரிந்தால் இதன் ஸ்பெசிஃபைக் குரோத் ரேட் வெவ்வேறு வெப்பநிலையில் எவ்வாறு இருக்கும் என்று யூகிக்கலாம் இந்த கணித முறை வைத்து ஒரு உயிரினத்தின் வளர்ச்சி விகிதத்தில் வெப்பநிலையின் தாக்கத்தை அறியலாம் மிக அதிகமான வெப்பநிலை பயோரிஆக்டர் ரில் கிருமிகளை நீக்க பயன்படும் என்பதை முன்பே பார்த்துள்ளோம் அதை சார்ந்து ஒரு வினாவையும் வைத்து விடை கண்டு வெப்பநிலையின் தாக்கம் செல்களை கொல்ல பயன்படும் என்று புரிந்து கொண்டோம் அதுவே குறைந்த வெப்பநிலை செல்களை உயிரற்ற நிலையில் பாதுகாக்க உதவுகிறது பிறகு தேவைப்படும்போது அவற்றை உயிர்ப்பிக்க முடியும் இந்த செயலை நாம் கிரையோபிரிசர்வேஷன் என்று கூறுவோம் இதன் பயன் என்ன எதற்காக செல்களை பாதுகாக்க வேண்டும் நாம் பல செல் வரிகள் ஸ்ட்ரெயின் களை ஆராய்ச்சிக்கும் உற்பத்திக்காகவும் உபயோகிக்கிறோம் சிலவற்றை நம் தேவைக்கேற்ப மாற்றியும் இருப்போம் அப்படி விருப்பப்படும் பொருளை உற்பத்தி செய்யும் திறனைக் கொண்ட மாற்றப்பட்ட செல்களை நாம் பாதுகாத்து வைக்க ஒருசில செல்களைத் தேர்ந்தெடுத்து அவற்றை குறைந்த வெப்பநிலையில் உயிரற்ற நிலையில் பதப்படுத்தி வைக்கிறோம் இதற்கு லிக்விட் நைட்ரஜன் உதவியுடன் உள்ள மிக குறைந்த வெப்பநிலையில் பாதுகாப்போம் மிகப் பெரிய ஆராய்ச்சி கூடங்களில் ஆராய்ச்சியை தொடர்ந்து செயல்படுத்த இவை மிகவும் அவசியம் 80 டிகிரி சென்டிகிரேட் உரைய்வுபெட்டி அதாவது ஃப்ரிசர் இல் இவற்றை பதப்படுத்தி வைப்போம் மின்வெட்டு சமயத்தில் இவற்றிற்கு மின் வினியோகம் பற்றிய கவலை எல்லோர் மனதிலும் எழும் இதன் காரணமாகவே எங்கள் ஆய்வுக்கூடங்களில் 80 டிகிரி சென்டிகிரேட்ஃப்ரிசர்ருக்கு தடையின்றி மின்சாரம் கிடைக்க பிரத்தியேக மின்சார வசதி மற்றும் தடையின்றி மின்சார விநியோகம் தரும் கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கும் இதிலிருந்து இதன் முக்கியத்துவம் உங்களுக்கு புரிந்திருக்கும் விந்து சேகரிப்பு வங்கிகளிலும் இத்தகைய ஏற்பாடு பார்க்கலாம் இங்கே விந்துக்கள் மிகக்குறைந்த வெப்பநிலையில் உயிரற்ற நிலையில் பதப்படுத்தி பராமரிக்கப்படுகின்றன மனிதர்களையும் முழுமையாக இவ்வாறு உயிரற்ற நிலையில் பதப்படுத்தி வைக்க முடியும் ஒருவர் தற்சமயம் தீர்வு இல்லாத நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவரை இவ்வாறு பத்திரமாக பதப்படுத்தி பாதுகாத்து வைத்தால் பிற்காலத்தில் இந்த நோய்க்கு தீர்வு கிடைக்கும் பொழுது அவரை உயிர்பித்து குணப்படுத்தலாம் ஆனால் இது மிகவும் விலை உயர்ந்த ஒரு செயல் நோய்க்கு தீர்வு கிடைத்து நல்ல உடல் நிலை திரும்பினால் தான் இப்படிப்பட்ட மிக விலை உயர்ந்த செயலை நியாயப்படுத்த முடியும் இப்போது நாம் சில காணொளிகளை பற்றி பார்ப்போம் உங்களுடைய ஃபைல் எண் 17ல் ஒட்டுதல் உள்ள பாலூட்டி செல்களின் கிரையோபிரிசர்வேஷன் என்று உள்ளது இது மிகவும் நல்ல காணொளி எவ்வாறு ஆராய்ச்சிக்கு பயன்படும் பாலூட்டிகளின் செல்களை கிரையோபிரிசர்வேஷன் செய்து பராமரிக்க வேண்டும் என்று விளக்கி உள்ளது எண் 18 ல் முழு உடலை பதப்படுத்துதல் பற்றி உள்ளது இந்த காணொளிகளில் சுவாரஸ்யமான முறையில் எவ்வாறு லிக்விட் நைட்ரஜன் வெப்பநிலை அடைதல் நெடுங்காலம் சேமித்துவைக்க மிகக் குறைந்த வெப்பநிலையின் முக்கியத்துவம் மற்றும் எவ்வாறு நெடுங்காலம் இந்த வெப்பநிலைகளை பராமரிப்பது பற்றியும் கூறப்பட்டுள்ளது குளிர் படுத்தும் விகிதம் அதை எவ்வாறு சாமானிய அறை வெப்பநிலையிலிருந்து படிப்படியாக லிக்விட் நைட்ரஜன் வெப்பநிலைக்கு மிக கவனமாக கொண்டுவர வழிமுறைகள் தெளிவாக உள்ளன காரணம் செல்களின் உட்புறம் உள்ள சைட்டோபிளாசம் என்ற திரவியம் பனிஆக உறைய கூடாது பனியின் டென்சிட்டி நீரை விட மிகக் குறைந்தது எனவே அதன் வால்யூம் நீரைவிட அதிகமானது பனியின்வால்யூம் செல்லின் உள்ளே உறையும் பொழுது நீரை விட அதிகமாக ஆவதால் செல்கள் வெடித்து உடைந்து போகக் கூடும் இந்த அபாயத்தின் காரணமாக நாம் செல்களை பதப்படுத்தும் பொழுது குளிரவைக்கும் விகிதத்தில் கவனம் செலுத்தி அதற்கு உரிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இதில் ஒரு சுவாரசியமான விஷயம் என்னவென்றால் மிகக் குளிர்ந்த பிரதேசங்களில் ஏரியில் இருக்கும் நீர் உரையும் பொழுது குறைந்த டென்சிட்டி யினால் மேல்புறம் பனிதகடு போல் அமையும் அதன் மேல் மக்கள் ஸ்கேட்டிங் செய்வார்கள் மேல்புறம் பனிதகடு போல் இருக்க கீழே இருக்கும் நீரானது திரவியம் ஆகவே இருந்து அதில் இருக்கும் உயிரினங்கள் உயிர் வாழ உதவுகிறது பனியால் ஏற்படும் சேதத்தை குறைக்க டி எம் எஸ் ஓ சீரம் அல்புமின் டெக்ஸ்ட்ரான் போன்ற ரசாயனங்களை உபயோகிக்கிறோம் ஆக வெப்பநிலை மிக முக்கியமான தான் நாம் பயோரிஆக்டர் ஐ அதன் உகந்த வெப்பநிலையில் அதாவது செட் பாயிண்டில் வைக்க வேண்டும் உதாரணத்திற்கு பாலூட்டிகளின் செல்களின் வளர்ச்சிக்கு செட் பாயின்ட் 37 டிகிரி சென்டிகிரேட் செல்களின் வளர்ச்சிக்கு 30 டிகிரி சென்டிகிரேட் செட் பாயிண்ட் சில பாக்டீரியாக்களுக்கு 37 டிகிரி சென்டி கிரேட் மற்றும் சில 30 28 போன்ற செட் பாயிண்டில் இருக்கும் சில பாசிகள் நுண் பாசிகள் 25 டிகிரி சென்டிகிரேட் செட் பாயிண்டில் இருக்கும் இவ்வாறு வெவ்வேறு உயிரினங்களுக்கு வளர்ச்சிக்காக வெவ்வேறு உகந்த வெப்பநிலையில் செட் பாயின்ட் பயோரிஆக்டர் ரில் வைக்க வேண்டும் இதையே நாம் வெப்பநிலை மாற்றம் திட்ட முறைகள் அதாவது டெம்பரேச்சர் ஷிப்ட் ஸ்ட்ராடஜிஸ் என்று சொல்லுவோம் வெப்பநிலை கட்டுப்படுத்த அதை அளக்க தெரியவேண்டும் பொதுவாக வெப்பநிலை ரெசிஸ்டன்ஸ் டெம்பரேச்சர் டிவைஸ் மூலம் அளக்க பட்டு மின்னணு மூலம் பதிவு செய்யப்படுகிறது சிறிய அளவு பயோரியாக்டர் தெர்மாமீட்டர் மூலம் செய்யலாம் அவ்வாறு செய்வதால் தொடர்ந்து நாம் வெப்பநிலை பதிவு செய்வதும் அதை கட்டுப்படுத்துவதும் ஆக செயல்படுவோம் இதை மின்னணு பதிவு மூலமாக ஆர் டி டி இல் செய்வதால் இவ்வாறு கைகளால் செய்யும் தொடர் வேலையால் வெப்பநிலையை உடனே கட்டுப்படுத்துதல் கடினமாக இருக்கும் எனவே இதை மின்னனு பதிவு மூலமாக ஆர் டி டி இல் எளிதில் செய்யலாம் வெப்பம் வளர்ச்சி செயல்பாடுகள் போன்ற பல செல்களின் செயல்பாடுகள் மூலமாக உருவாகிறது ஒரு பயோரிஆக்டர் இனுள் இவ்வாறு நடக்கும் பொழுது அதில் உருவாகும் வெப்பத்தை தக்க முறையில் நீக்க அதை சுற்றி ஒரு நீர் நிறைந்த ஜாக்கெட் பொருத்தப்பட்டுள்ளது பயோரிஆக்டர் ஒரு உருண்டை வடிவிலான பெரிய பாத்திரம் போல் இருக்க அதை சுற்றி மற்றும் ஒரு உருண்டை வடிவிலான பாத்திரத்தில் தகுந்த வெப்பநிலையில் நீர் சுழற்சியில் இருந்து கொண்டே இருக்கும் இவ்வாறு உருவாகும் வெப்பம் நீக்கப்பட்டு வெப்பநிலை கட்டுப்பாட்டில் வைக்கப்படுகிறது நீரின் வெப்பத்தை ஏற்றுவதற்கு வெப்பத்தை உருவாக்கும் கருவி அதாவது ஹீட்டிங் எல்மெண்ட் பொருத்துவது கடினம் காரணம் இந்த கருவி மின்னணு மூலமாக மிக குறுகிய காலகட்டத்தில் மிக அதிகமான வெப்பத்தை அடையும் அந்த கருவி பொருத்திய இடத்தில் செல்கள் அருகாமையில் வந்தால் இந்த அதிகப்படியான வெப்பத்தால் இறந்துபோகும் எனவே இதை சாதாரணமாக உபயோகிப்பதில்லை ஜாக்கெட்டில் உள்ள சுழல் நீரால் பெரும்பாலும் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவோம் பயோரிஆக்டர் இன் செட் டெம்பரேச்சர் 37 டிகிரி சென்டிகிரேட் ஐ விட அதிகமாக உள்ள சூழலில் பயோரிஆக்டர் இன் உன் திரவியம் சூடாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்பொழுதும் இந்த நீர் சுழலும் ஜாக்கெட் திறம்பட வேலை செய்யும் ஒரு வரைபடம் வாயிலாக எவ்வாறு ஆர் டி டி கருவி மூலம் வெப்பநிலை அளக்க முடியும் என்று காட்டியுள்ளோம் இவ்வாறு அளக்கப்படுவது ஒரு டிரான்ஸ்மிட்டர் மூலமாக கண்ட்ரோலர் இடம் அனுப்பப்படுகிறது கண்ட்ரோலர் தக்க நடவடிக்கை எடுத்து பயோரிஆக்டர் இன் வெப்பநிலையை செட் பாயிண்டில் கட்டுப்படுத்தி வைக்கும் அது ஜாக்கெட்டில் சுழலும் நீரின் வெப்பநிலையை தேவைக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்படுத்தும் எனவே ஜாக்கெட் நீரின் வெப்பநிலை இங்கே மாற்றத்திற்கு உட்படும் வேரியபல் இதுவே உங்களுக்கு வெப்பநிலை பற்றிய நல்ல தகவலாக அமைந்திருக்கும் என எண்ணுகிறேன் Refer slide time 2947 நாம் அடுத்த வேரியபல் ஆன திரவியத்தின் பி ஹெச் ஐ பார்ப்போம் இதன் வரையறு ஹைட்ரஜன் அயான் கன்சன்ட்ரேஷன் இன் எதிர்மறை மடக்கை திரவியத்தில் உள்ள ஹைட்ரஜன் அயான் ஐ அளப்பதன் மூலம் பி ஹெச் ஐ அறியலாம் திரவியத்தின் பி ஹெச் வளர்ச்சியை பெருமளவு பாதிக்கும் எனவே உகந்த பி ஹெச் என்பது உண்டு பாக்டீரியாவின் வளர்ச்சிக்கு தேவையான உகந்த பி ஹெச் மூன்றிலிருந்து 8 வரை மிக பரவலான அளவில் இருக்கும் காளான்களுக்கு 3 லிருந்து 7 வரை ஆனால் பாலூட்டிகளின் செல்கள் மிகவும் குறுகிய உகந்த பி ஹெச் ஆன 6 5 7 5 இல் தான் வளர்ச்சி காட்டும் பி ஹெச் 6 5 கீழே அல்லது 7 5 மேலே போனாலோ வளர்ச்சி காட்டாது திரவியத்தில் பி ஹெச் மாற்றத்தினால் நிறத்தை மாற்றிக் காட்டும் பிரத்தியேக சாயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும் இவை பி ஹெச் மாற்றத்தின் போது தங்கள் நிறத்தை மாற்றும் உதாரணத்திற்கு ஃபினால் ரெட் திரவியம் பிங்க் நிறத்தில் இருந்தால் பி ஹெச் மிக அதிகமாக உள்ளது செல்கள் இறந்து இருக்கலாம் என்று குறிக்கும் ஆரஞ்சு நிறம் அமிலம் உற்பத்தியால் பி ஹெச் குறைந்து 6 8 க்கு கீழே போயிருக்கலாம் என்று குறிக்கும் பாலூட்டிகளின் வளர்ச்சி திரவியங்கள் டி எம் பி எம் போன்றவற்றில் ஃபினால் ரெட் சேர்க்கப்பட்டுள்ளது இது பார்வை மூலம் பி ஹெச் மாற்றத்தை கணிக்க உதவுகிறது தாவரங்களும் குறுகலான பி ஹெச் விகிதமான 5 6 தான் வளர்ச்சி காட்டும் எனவே உயிரினங்கள் பரந்த விகிதத்தில் இருந்து குறுகிய பி ஹெச்எல்லைகளில் வளர்ச்சி காட்டும் செல்களின் செயல்பாட்டின் விளைவாக அமிலங்கள் உற்பத்தியாகும் இதில் லாக்டிக் ஆசிட் பொதுவாக பாலூட்டிகளின் செல்களில் உற்பத்தியாகிறது செல்களின் வெளியே சுரக்கும்போது பி ஹெச் குறைகிறது இதேபோல் காரத்தன்மை உடைய துணை பொருட்களும் சில சமயங்களில் உருவாகலாம் கார்போனிக் ஆசிட் பி ஹெச்ஐ கட்டுப்படுத்த உபயோகப்படும் நுண் பாசிகள் பயோரிஆக்டர் ரில் பயிர் செய்யும் பொழுது காற்றிலுள்ள கார்பன் டை ஆக்சைடு திரவியத்தில் கரைந்து கார்போனிக் ஆசிட் தயாரித்து கார்போனிக் ஆசிட் பஃப்பர் சிஸ்டம் ஆகச் செயல்பட்டு பி ஹெச்ஐ கட்டுப்படுத்தும் இதை நன்றாக தெளிய வைக்க நான் முன்பு கொடுத்த காணொளி எண் 19பாருங்கள் அதில் பி ஹெச் கருவிகளும் அளக்கும் முறைகளைப் பற்றியும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பி ஹெச் அளக்கும் கருவி எப்போதும் வளர்ச்சி திரவத்துடன் தொடர்பில் இருக்கும் எனவே அதை பயன்படுத்தும் முன் ஸ்டெரிலைஸ் செய்ய வேண்டும் இல்லையேல் அது வளர்ச்சி திரவியத்தை பாதித்துவிடும் பொதுவாக பயோரியாஆக்டரில் உபயோகிக்கும் பி ஹெச் அளக்கும் கருவி ஆட்டோகிளேவ் செய்யக்கூடியவை ஆனால் நாம் ஆய்வுகூடத்தில் உபயோகிக்கும் எளிமையான பி ஹெச் கருவி ஆட்டோகிளேவ்க்கு உகந்தது அல்ல இதற்கு பிறகு பி ஹெச் ஐ வளர்ச்சி திரவியத்தில் மேலே அல்லது கீழே ஆக்கி தேவையான நிலையில் கொண்டுவர அமிலம் அல்லது கார ரசாயனங்களை தகுந்த அளவில் உபயோகிக்க வேண்டும் வளர்ச்சி திரவியத்தில்பி ஹெச் ஐ கட்டுப்படுத்த பஃப்பர் சிஸ்டம் கூடியுள்ளோம் பாஸ்பேட் பஃப்பர் அசிடேட் பஃப்பர் சிட்ரேட்பஃப்பர் போன்றவை இந்த பஃப்பர் சிஸ்டம் செல்களின் வளர்ச்சியால் ஏற்படும் பி ஹெச் மாற்றத்தை ரசாயன மாற்றத்தால் சரி செய்து பி ஹெச் நிலையில் கட்டுப்படுத்துகிறது இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது நாம் ஏன் இந்த பஃப்பர் ரில் செல்களை வளர்க்கக்கூடாது என்று காரணம் இவை தாமாகவே வளர்ச்சியில் ஏற்படும் பி ஹெச் மாற்றத்தை கட்டுப்படுத்துகின்றன எனவே அமிலம் கார ரசாயனம் கூட்டி கட்டுப்படுத்த அவசியம் இருக்காது நாங்கள் இந்த கேள்வியை ஒரு ஆராய்ச்சியாக எடுத்து செய்து பார்த்தோம் ஏனெனில் இதுபோன்ற ஆராய்ச்சி செய்த ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை அவ்வாறு செல்களை பஃப்பர்ரில் வளர்க்க முயற்சித்தபோது செல்கள் வளர வில்லை காரணம் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி திரவியத்தின் அயான் கலின் வலிமை அதாவது அயோனிக் ஸ்ட்ரென்த் தேவைப்படுகிறது இவற்றின் மாற்றம் சூழலின் மாற்றத்திற்கு ஏற்ப இருக்கும் இவை பஃப்பர் ரில் மாறுபட்டு இருக்கும் எனவே பொதுவாக உபயோகிக்கும் பஃப்பர்ர்களை நாம் செல்கள் வளர திரவியத்தில் உபயோகிக்க முடியாது ஒரு வரைபடம் மூலமாக எவ்வாறு பி ஹெச் கட்டுப்படுத்த முடியும் என்று காட்டி இருக்கிறேன் இதில் பி ஹெச் என்பது கட்டுப்படுத்தக்கூடிய வேரியபல் இதை ஒரு பி ஹெச் அளக்கும் கருவி மின்னணு அல்லது மின் ரசாயனத்தின் மூலமாக அளந்து அதை டிரான்ஸ்மிட்டர் இடம் அனுப்புகிறது டிரான்ஸ்மிட்டர் கண்ட்ரோலர் இடம் அனுப்ப கண்ட்ரோலர் தக்க நடவடிக்கை எடுத்து அதை பி ஹெச் செட் பாயிண்டில் கட்டுப்படுத்தி வைக்கிறது நாம் இப்போது கிளர்ச்சி மற்றும் காற்றோட்டம் பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் விரிவாக அடுத்த சொற்பொழிவில் பார்க்கலாம் கிளர்ச்சி பயோரிஆக்டர் இன் திரவியத்தில் உள்ள பொருட்களை கீழே தங்க விடாமல் திரவிய நிலையிலேயே வைக்கவும் தேவையான அளவு ஆக்சிஜன் கொடுக்கவும் உதவுகிறது இம்பெலர் மூலம் பயோரியாஆக்டரில் உள்ள திரவியத்தை கலக்குகிறோம் இதன் செயல் பற்றிய விளக்கம் இரண்டு காணொளிகளில் தெளிவாக உள்ளன காணொளி எண் 21 இல் கிளர்ச்சி பற்றியும் காணொளி எண்22 இல் பல்வேறு இம்பெலர் வகைகள் பற்றியும் உள்ளன இவை இரண்டும் உங்களுக்கு கிளர்ச்சி மற்றும் இம்பெலர் பற்றி தெளிவாக விளக்கம் கொடுக்கும் அசைவு தொட்டி பயோரியாக்டர் இல் உள்ள இம்பெலர் இன் நிமிட சுற்று வீதம் ஒரு குறிப்பிட்ட எண்ணில் கட்டுப்படுத்து இருக்கும் நிமிட சுற்று வீதம் டேக்கோ மீட்டர் என்ற கருவியை கொண்டு அளக்க பட்ட பிறகு தேவைக்கேற்ப இம்பெலர் சுழற்சி தண்டிற்கு வரும் சக்தியை மாற்றி கையாளப்படும் நாம் ஏற்கனவே தொகுதி 1 காற்றோட்டம் என்பது பயோரியாக்டர்இலுள்ள திரவிய பொருட்கள் கலக்கவும் காற்றை சார்ந்து இருக்கும் செல்களுக்கு ஆக்சிஜன் வழங்கவும் உபயோகப்படும் என்று பார்த்தோம் ஓட்ட விகித அளவீட்டு மூலமாக காற்றோட்டத்தை நாம் அளவிடலாம் இதற்கு கேஸ் ஃப்லோ மீட்டர் பயன்படுகிறது ரோட்டா மீட்டர் மற்றும் மாஸ் ஃப்லோ கண்ட்ரோலர் பொதுவாக பயன்படும் ரோட்டா மீட்டரை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால்மாஸ் ஃப்லோ கண்ட்ரோலர் மின்னணு மூலம் தானியங்கியாக கட்டுப்படுத்தும் இதன் செயல்பாடு மிகவும் சுவாரஸ்யமானது காணொளி எண்23 இல் ரோட்டா மீட்டர்பற்றியும் காணொளி எண்24 இல் மாஸ் ஃப்லோ கண்ட்ரோலர் பற்றியும் உள்ளது காற்றோட்டம் மற்றும் கிளர்ச்சி அளவு இரண்டுமே மாற்றக்கூடிய வேரிஎபில்ஸ் இவை கரைந்த ஆக்ஸிஜன் அளவை கட்டுப்படுத்தி நம் தேவைக்கேற்ப வைக்க உதவும் இவை இரண்டையும் நாம் கண்காணித்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் இவை இரண்டும் செல்களுக்கு வெட்டு அழுத்தம் ஏற்படுத்தும் நாம் அடுத்த சொற்பொழிவில் டிஓ கட்டுப்பாடு பற்றியும் செல்களின் மீது ஏற்படும் வெட்டஅழுத்தம் பற்றியும் பார்க்கலாம்